ஃப்ரீ ஸ்பெசில் மின்காந்த அலைகள் I முந்தைய விரிவுரையில் அமைக்கப்பட்ட அலை சமன்பாடுகளுடன் மின்காந்த அலைகள் உண்மையில் எவ்வாறு உருவாகின்றன என்பதைப் பார்க்க இப்போது தயாராக உள்ளோம் நாங்கள் எங்கள் விவாதத்தை மிகவும் எளிமையாக வைத்து ஒருதள அலைகளை கருத்தில் கொள்ளப் போகிறோம் அதாவது ஒரு திசையில் பயணிக்கும் சமதளம் மீது வீச்சு ஒரே மாதிரியாக இருக்கும் குறிப்பாக நான் x திசையில் பயணிக்கும் ஒரு அலையை எடுக்கப் போகிறேன் எனவே நான் y திசையில் E ஐ மற்றும் z திசையில் B எடுத்து கொள்ள உங்களை ஊக்குவிக்கப் போகிறேன் அவை நேரத்துடனும் இடத்துடனும் மாறுபட்டால் அவை ஒருவருக்கொருவர் தக்கவைத்துக்கொள்ள முடியும் என்பதைக் காண்பிக்கும் எனவே E x இல் உள்ளது என்று சொல்லலாம் மேலும் நீங்கள் சிறிது தூரம் செல்லும்போது E x பிளஸ் டெல்டா x என மாறுகிறது E என்பது y திசையில் உள்ளது இதேபோல் B z திசையில் உள்ளது எனவே இங்கே z ஐ வைப்போம் நீங்கள் சிறிது தூரம் செல்லும்போது அது B z x பிளஸ் டெல்டா x ஆக மாறுகிறது மேலும் இது நேரத்துடன் மாறுகிறது இப்போது ஃபாரடேயின் Faraday's சட்டத்திலிருந்து எனக்குத் தெரியும் E இன் சுருட்டை மைனஸ் dB dt க்கு சமம் குறிப்பாக இந்த விஷயத்தில் நான் இது போன்ற ஒரு சதுரத்தை அல்லது இது போன்ற ஒரு செவ்வகத்தை எடுத்துக் கொண்டால் கருப்பு அம்புகளால் காட்டப்பட்டுள்ளபடி எதிர் வலஞ்சுழி திசையில் பயணிக்கிறது அல்லது பயணித்தாலோ ஃபாரடேயின் சட்டப்படி E டாட் dl என்பது மைனஸ் d பை dt ஆப் B டாட் ds க்கு சமம் என்பது எனக்குத் தெரியும் இங்கே ds என்பது பரப்பளவு dS இப்போது E மட்டுமே y திசையில் இருப்பதால் இதில் கிடைமட்ட கோடுகள் தொகையீடு கோட்டிற்கு பங்களிக்காது இந்த செவ்வகத்தின் அகலம் டெல்டா y ஆக இருக்கட்டும் பின்னர் நான் முந்தையதைப் பெறப் போகிறேன் இந்த ஸ்டோக்ஸ்Stoke's தேற்றத்தை நாங்கள் நிரூபிக்கும் போதெல்லாம் நான் இடது புற கறுப்புக் கோட்டிலிருந்து எதிர்மறை திசையில் x மடங்கு டெல்டா y இல் E y ஐப் பெறப்போகிறேன் மேலும் வலது புறத்தில் நான் வலதுபுறத்தில் மேலே செல்லும் வரிசையில் பிளஸ் E y இல் x டெல்டா y பிளஸ் பகுதி E y பகுதி x டெல்டா x டெல்டா y ஐப் பெறப் போகிறேன் இது வாத் தொகுப்பீடு இது B மடங்கு டெல்டா x டெல்டா y இன் மைனஸ் d பை dt ஆப் B சமமாக இருக்கும் இப்போது நான் இங்கே ஒரு பகுதி வழித்தோன்றலை வைக்கப் போகிறேன் ஏனென்றால் இப்போது இந்த விஷயம் தொகையீடு அடையாளத்தின் கீழ் இல்லை சில நியதிகளை ரத்து செய்வோம் இது இதை ரத்துசெய்கிறது இந்த முழு விஷயத்தையும் நான் பெறுகிறேன் பின்னர் எனக்கு பகுதி E y பகுதி x என்பது மைனஸ் பகுதி B க்கு சமம் இது z திசையில் பகுதி t இல் உள்ளது ஏனெனில் இந்த இரண்டு நியதிகளும் ரத்து செய்யப்படுகின்றன EyxyEyxyEy∂xxy ∂tBxy Ey∂x Bz∂t எனவே இதிலிருந்து நாம் பெறுவது அதாவது நான் குறிப்பது இந்த x திசை y திசை z திசை E ஐ இந்த வழியில் செல்வதையும் B இந்த வழியில் செல்வதையும் எடுத்துள்ளோம் வலதுபுறம் பயணிக்கும் அலை அது எவ்வாறு வலப்புறம் பயணிக்கிறது என்பதை மீண்டும் பார்ப்போம் மேலும் பகுதி E y ஓவர் பகுதி x என்பது மைனஸ் பகுதி B z ஓவர் பகுதி t ஐ சமமாக பெறுகிறேன் அது ஒரு சமன்பாடு இப்போது மற்ற சமன்பாட்டைப் பயன்படுத்துவோம் இது எனக்கு B இன் சுருட்டை மு 0 எப்சிலான் 0 dE dt க்கு சமம் இது இடப்பெயர்வு மின்னோட்டத்திலிருந்து வருகிறது என்பதை நினைவில் கொள்க இதற்காக நான் இங்கே xz சமதளம் ஒரு செவ்வகத்தை எடுத்து அதை எதிர் வலஞ்சுழி திசையில் பயணிப்பேன் மீண்டும் இது என் x திசை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது என் y திசை இது எனது z திசை மேலும் இந்த தூரம் டெல்டா x இது டெல்டா z ஆக இருக்கும் இப்போது ஸ்டோக்ஸ் தேற்றம் எனக்கு தரும் மதிப்பு B டாட் dl தொகையீடு என்பது மு 0 எப்சிலான் 0 d பை dt ஆப் E டாட் ds க்கு சமம் முந்தைய கூற்று போலவே B டாட் dl x இல் B ஆக இருக்கும் மேலும் நாம் மீண்டும் z இன் அதே திசையில் செல்கிறோம் எனவே இது டெல்டா z ஆக இருக்கும் x அச்சுக்கு இணையான கோடுகள் பங்களிக்காது ஏனென்றால் B என்பது மைனஸ் B ஆப் z இல் x கூட்டல் டெல்டா x என்ற கோடு க்கு செங்குத்தாக உள்ளது நான் இதை B x கூட்டல் பகுதி B z ஓவர் பகுதி x டெல்டா x பெருக்கல் டெல்டா z என எழுத முடியும் மேலும் இது மு 0 எப்சிலான் 0 dE dt க்கு சமமாக இருக்கும் E என்பது y திசையில் உள்ளது அளவு மடங்கு ds எழுதலாம் அது டெல்டா x டெல்டா z ஆகும் மீண்டும் நாங்கள் நியதிகளை ரத்து செய்யப் போகிறோம் இந்த நியதி இதனுடன் ரத்துசெய்யப்படும் டெல்டா x டெல்டா z இதை ரத்து செய்கிறது மேலும் மைனஸ் d B z dx சமன்பாடு மு 0 எப்சிலான் 0 d E y dt க்கு சமம் ds Bzxz BzxBz∂xxz00Ey∂txz Bz∂x00Ey∂t எனவே நாம் பெற்ற இந்த இரண்டு சமன்பாடுகள் E y திசையில் இருந்து B z க்கு செல்வதற்கு ஆகும் பகுதி E y பகுதி x என்பது மைனஸ் பகுதி B z பகுதி t க்கு சமம் இது ஒரு சமன்பாடு மற்றும் மற்ற சமன்பாடு பகுதி B z ஓவர் பகுதி x என்பது மைனஸ் மு எப்சிலோன் 0 பகுதி E y பகுதி t க்கு சமம் இந்த இரண்டு சமன்பாடுகளிலிருந்தும் இந்த புலங்களைப் பற்றி நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று பார்ப்போம் இப்போது d E y d x என்பது மைனஸ் பகுதி B z பகுதி t க்கு சமம் என்ற சமன்பாட்டிலிருந்து அலை பயணிக்கிறதா என்று பார்க்கிறோம் இது பிளஸ் அல்லது மைனஸ் 1 ஓவர் v பகுதி E y பகுதி t க்கு சமமாக இருக்க வேண்டும் அங்கே v என்பது அலைகளின் வேகம் மேலும் இது உடனடியாக உங்களுக்கு சொல்வது என்னவென்றால் B z என்பது பிளஸ் அல்லது மைனஸ் E y ஓவர் v சமமாகும் மின்காந்த அலைகள் c வேகத்துடன் பயணிப்பதை நான் அறிவேன் எனவே அதை c E y ஓவர் c என எழுதுவோம் அல்லது குறிக்கிறோம் பிளஸ் அடையாளம் இடதுபுறம் பயணிக்கும் அலைக்கு மற்றும் மைனஸ் அடையாளம் அலைக்கு பயணிக்கும் எனவே அலை இடதுபுறமாக பயணிக்கிறதென்றால் மைனஸ் B z என்பது E y ஓவர் c க்கு சமமாக இருக்கும் எனவே அலை இடதுபுறமாக பயணிக்கிறதென்றால் B எதிர்மறை z திசையில் சுட்டிக்காட்டப்படும் மறுபுறம் என்னிடம் B z சமமாக E y ஓவர் c இருந்தால் ஒரு அலை வலதுபுறம் பயணிக்கும் நீங்கள் காணக்கூடியது என்னவென்றால் E கிராஸ் B எனக்கு அலையின் திசையை தருகிறது இந்த இரண்டு அலைகளையும் இந்த இரண்டு சமன்பாடுகளையும் எவ்வாறு இணைப்பது என்று பார்ப்போம் Ey∂x Bz∂t±1vEy∂tvspeed of waves Bz±Eyv±Eyc Waves travelling to the right BzEyc BxEyc எனவே என்னிடம் உள்ள சமன்பாடுகள் பகுதி E y ஓவர் பகுதி x என்பது மைனஸ் d B z ஓவர் dt க்கு சமம் மற்றும் பகுதி B z ஓவர் பகுதி x என்பது மைனஸ் மு 0 எப்சிலான் 0 d E y பை dt க்கு சமம் இந்த முதல் சமன்பாட்டை நான் எடுத்துக் கொண்டால் x ஐப் பொறுத்து இதை மீண்டும் ஒரு முறை வேறுபடுத்துங்கள் d வர்க்கம் E y ஓவர் dx வர்க்கம் பெறுகிறேன் நான் x மற்றும் t ஐ மாற்றியுள்ளேன் இது பிளஸ் மு 0 எப்சிலான் 0 d வர்க்கம் E y ஓவர் dx வர்க்கம் சமம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது 1 ஓவர் c வர்க்கம் என்பது மு 0 எப்சிலான் 0 க்கு சமமாக இருக்கும் அலை சமன்பாடு என்பதை நினைவில் கொள்க எனவே நாம் இதுவரை வாதிட்டவை என்னவென்றால் எனக்கு செங்குத்தாக இரண்டு புலங்கள் E மற்றும் B இருந்தால் அவை நேரம் மற்றும் இடம் குறித்து இரண்டிலும் வேறுபடுகின்றன என்றால் அவை பரவி விட முடியும் மற்றும் அவை நிலைநிறுத்த முடியும் மேலும் அவை c வேகத்துடன் பரப்புகின்றன அது 1 ஓவர் மு 0 எப்சிலான் 0 வர்க்கமூலம் க்கு சமம் 2Eyx2 ∂tBz∂x002Eyt2 அடுத்த விரிவுரையில் இந்த அலை சமன்பாட்டை மேக்ஸ்வெல்லின் Maxwell's சமன்பாடுகளிலிருந்து கடுமையாக மற்றும் நேரடியாகக் பெறுவோம்